வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்தின் இந்த விரிவுரைக்கு வருக முந்தைய சொற்பொழிவில் Return to Libc என்று அழைக்கப்படும் இந்த தாக்குதலை பற்றி நாம் பார்த்தோம் இது நொன் எக்ஸிகியூட்டபிள் ஸ்டாக்குடன் செயல்பட முடியும் என்ற நன்மையைக் கொண்டிருந்தது எவ்வாறாயினும் முந்தைய சொற்பொழிவில் நாம் பார்த்தது போல Return to Libc தாக்குதலின் முக்கிய வரம்பு என்னவென்றால் தாக்குபவர் Libc வழங்குவதைக் கட்டுப்படுத்துகிறார் எனவே Libcல் இருக்கும் அனைத்து பங்க்ஷன்களையும் தாக்குபவர் செயல்படுத்த முடியும் என்பதை நாம் கண்டோம் உதாரணமாக Libcல் உள்ள system பங்க்ஷன் அகற்றப்பட்டால் முந்தைய சொற்பொழிவில் நாம் உருவாக்கிய தாக்குதல் இனி இயங்காது இந்த விரிவுரையை ROP தாக்குதல் என்றால் என்ன என்று ஆரம்பிக்கலாம் எனவே ROP தாக்குதல் அல்லது ரிட்டர்ன் ஓரியன்டேட் ப்ரோக்ராம்மிங் தாக்குதல் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹோவாவ் ஷாச்சம்மால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே Return to Libc தாக்குதல் போலவே இது Libc யில் இருக்கும் சில முகவரியுடன் ஸ்டாக்கில் இருக்கும் ரிட்டர்ன் அட்ரஸ் மேலெழுதப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் செயல்படுவதைத் தடுக்கிறது இருப்பினும் Return to Libc தாக்குதல் போலன்றி ROP தாக்குதல் libc இல் இருக்கும் பங்க்ஷன்களைச் செயல்படுத்த கட்டுப்படுத்தப்படவில்லை மாறாக இதனால் எந்தவொரு தன்னிச்சையான குறியீட்டையும் இயக்க முடியும் எனவே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் பின்வருவது தாக்குபவர் செயல்படுத்த விரும்பும் பேலோட் என்று கூறுவோம் இது 7 வெவ்வேறு இன்ஸ்ட்ருக்ஷன்களைக் கொண்டுள்ளது எனவே இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்களை பேலோடில் செயல்படுத்த தாக்குபவர் செய்யும் முதல் விஷயம் இந்த வரிசையில் இந்த 7 இன்ஸ்ட்ருக்ஷன்களையும் கொண்ட Libc ல் சில பங்க்ஷன்களைக் கண்டறிவது இருப்பினும் அவரால் ஒரு பங்க்ஷனில் முழுமையாக இருக்கும் அத்தகைய இன்ஸ்ட்ருக்ஷன்களை காண முடியாது எனவே Return to Libc தாக்குதல் செயல்படாது இருப்பினும் ROP தாக்குதலில் இந்த குறிப்பிட்ட வரிசையில் இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்கள் அனைத்தையும் கொண்டிருக்கும் Libc நூலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷனை நம்புவதற்கு பதிலாக நாம் சற்று வித்தியாசமாக செய்கிறோம் இந்த குறிப்பிட்ட வரிசையில் இந்த அனைத்து இன்ஸ்ட்ருக்ஷன்களையும் இயக்கும் ஒரு பங்க்ஷனை நாம் உருவாக்குகிறோம் இப்போது Libc ல் ஒரு பங்க்ஷன் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது சரியாக இந்த இன்ஸ்ட்ருக்ஷன் களைக் கொண்டுள்ளது தாக்குபவர் அந்த பங்க்ஷன் எக்ஸிகியூக்ஷனை சப்வேர்ட் செய்ய வேண்டும் மேலும் அவர் பேலோடை செயல்படுத்தலாம் இருப்பினும் பெரும்பாலும் இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையைக் கொண்ட ஒரு பங்க்ஷன் Libc இல் இருக்காது எனவே ROP தாக்குதலில் நாம் செய்வது வேறு விஷயம் நாம் செய்வது என்னவென்றால் இந்த முழு வரிசை இன்ஸ்ட்ருக்ஷன்களைக் கொண்ட குறிப்பிட்ட பங்க்ஷனைக் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அதை நாமே உருவாக்க முயற்சிக்கிறோம் எனவே தாக்குபவர் செயல்படுத்த விரும்பும் இந்த இலக்கு பேலோடை உருவாக்கும் இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் முதல் படி கேஜெட்டுகள் எனப்படும் ஒன்றைக் கண்டுபிடிப்பது ஒரு கேஜெட் என்பது ஒரு இன்ஸ்ட்ருக்ஷன்களின் குறுகிய வரிசை அதைத் தொடர்ந்து return இருக்கும் எனவே ஒரு பொதுவான கேஜெட் இதுபோன்றதாக இருக்கும் அதற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன் இருக்கும் பின்னர் அதில் return இருக்கும் இப்போது இந்த பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால் அது கேஜெட்டுக்கு வெளியே கட்டுப்பாட்டை மாற்றக்கூடாது எனவே இதுபோன்ற கேஜெட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே Libc நூலகத்தை புள்ளிவிவர ரீதியாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நூலகத்தில் இருக்கும் அனைத்து கேஜெட்களையும் அடையாளம் கண்டு ஒரு முன் செயலாக்கத்தை நாம் செய்வோம் எனவே இது Libc யில் இருக்கும் ப்ரோக்ராம் பைனரி என்று சொல்லலாம் நாம் அடையாளம் கண்டுள்ளது 7 வெவ்வேறு கேஜெட்டுகள் இது இந்த செயல்பாட்டை சரியாக செய்யும் இங்கே ஒவ்வொரு கேஜெட்டிலும் கேஜெட் G 1 இந்த இன்ஸ்ட்ருக்ஷனை கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து return உள்ளது இதேபோல் ஒரு கேஜெட் G2 உள்ளது இது இந்த இன்ஸ்ட்ருக்ஷனைத் தொடர்ந்து return மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது இந்த வழியில் இந்த செயல்பாட்டைக் கொண்ட Libc பைலில் கேஜெட்களை நாம் அடையாளம் காண்கிறோம் எனவே இரண்டாவது படி இந்த செயல்பாட்டை அடைய இந்த கேஜெட் களை ஒன்றாக இணைக்க வேண்டும் நாம் செய்யும் வழி பின்வருமாறு எனவே நாம் ஸ்டாக்குக்குச் செல்கிறோம் பின்வருமாறு ஒரு ஸ்டாக்கை உருவாக்குகிறோம் ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்க வேண்டிய இடத்தில் கேஜெடின் முகவரி 1 உள்ளது 4 பைட்டுகளுக்கு மேலே கேஜெட் 2 பின்னர் G 3 மற்றும் கேஜெட் 4 ஆகியவற்றின் முகவரியை வைக்கிறோம் செயல்பாட்டின் போது என்ன நடக்கிறது என்பது பின்வருமாறு செயல்படும் போது செயல்படுத்தப்பட்ட பங்க்ஷன் திரும்பும் போது ஸ்டாக் பாய்ண்ட்டர் இந்த இடத்தை சுட்டிக்காட்டுகிறது அங்கு தான் அசல் ரிட்டர்ன் அட்ரஸ் உள்ளது இருப்பினும் அந்த அசல் ரிட்டர்ன் அட்ரஸை கேஜெட் 1 இன் முகவரியுடன் மாற்றியுள்ளதால் இந்த முகவரியை எடுத்து இன்ஸ்ட்ருக்ஷன் பாய்ண்ட்டருக்கு ஏற்றப்படுகிறது எனவே நாம் அடைவது என்னவென்றால் இந்த இரண்டு இன்ஸ்ட்ருக்ஷன்களும் செயல்படுத்தப்படுகின்றன நன்கு புரிந்துகொள்ள return இன்ஸ்ட்ருக்ஷன் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் return இன்ஸ்ட்ருக்ஷன் செயல்படுத்தப்படும்போது ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்கள் உள்ளன முதலில் G1 இன் முகவரியான ஸ்டாக் பாய்ண்ட்டரால் சுட்டிக்காட்டப்பட்ட உள்ளடக்கங்கள் ப்ரோக்ராம் கவுண்டரில் ஏற்றப்படும் இரண்டாவது விஷயம் ஸ்டாக் பாய்ண்ட்டர் 4 மதிப்பால் அதிகரிக்கிறது எனவே ஸ்டாக் பாய்ண்ட்டர் கேஜெட்டின் முகவரியை சுட்டிக்காட்டுகிறது இப்போது ப்ரோக்ராம் கவுண்டர் G 1 இன் முகவரியை எண்ணுவதால் இந்த இருப்பிடத்தில் இந்த இரண்டு வழிமுறைகளும் இயங்கும் அதாவது move esi to 8 esi பின்னர் ஒரு return உள்ளது G 1 இல் return இன்ஸ்ட்ருக்ஷன் செயல்படுத்தப்படுவதற்கு சற்று முன்பு கேஜெட் 2 இன் முகவரியை சுட்டிக்காட்டும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் நம்மிடம் உள்ளது எனவே return இன்ஸ்ட்ருக்ஷன் G 1 இன் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் போது முன்பு போல என்ன நடக்கிறது என்றால் ஸ்டாக் பாய்ண்ட்டர் இன் உள்ளடக்கங்கள் இந்த வழக்கில் G2 இன் முகவரி ப்ரோக்ராம் கவுண்டரில் ஏற்றப்படுகிறது தானாகவே ஸ்டாக் பாய்ண்ட்டர் 4 ஆல் அதிகரிக்கப்பட்டு G 3 இன் முகவரிக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இப்போது ப்ரோக்ராம் கவுண்டர் G2 இன் முகவரியை சுட்டிக்காட்டுவதால் G2 வை செயல்படுத்துகிறோம் இது return னை தொடர்ந்து வரும் mov byte இன்ஸ்ட்ருக்ஷன் ஆகும் முந்தைய கேஜெட்டில் நாம் பார்த்தது போல return செயல்படும் போது G 3 இன் முகவரி ப்ரோக்ராம் கவுண்டரில் எடுக்கப்பட்டுள்ளது எனவே ப்ரோசஸர் G 3 இன்ஸ்ட்ருக்ஷனை இயக்கும் அதில் mov byte 0 முதல் esi c இன் ஆஃப்செட்டு போன்ற இன்ஸ்ட்ருக்ஷன்கள் உள்ளன இதேபோல் G 3 இல் return இன்ஸ்ட்ருக்ஷன் இருக்கும்போது அதன் விளைவாக G 4 செயல்படுத்தப்படும் இந்த வழியில் கேஜெட்களின் முகவரியை சரியான முறையில் ஸ்டாக்கில் வைப்பதன் மூலம் நாம் வெவ்வேறு கேஜெட்களை இயக்க முடியும் எனவே இலக்கு பேலோட் அடைய வேண்டிய இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையை நாம் அடைய முடியும் எனவே Return to Libc தாக்குதல் போலன்றி நாம் தாக்குதலை அதிகரிக்கவும் செயல்படுத்தலைத் தடுக்கவும் Libc நூலகத்தில் குறிப்பிட்ட பங்க்ஷன்களின் மீது நம்பிக்கை வைக்க வில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மாறாக நாம் கேஜெட்டுகள் என்று அழைக்கும் குறியீடுகளின் சிறிய துணுக்குகளைப் நம்பி இருக்கிறோம் மேலும் இந்த ஸ்டாக் உள்ளடக்கங்களை இந்த பல்வேறு கேஜெட்டுகள் இயக்கும் விதத்தில் உருவாக்கி வருகிறோம் மேலும் செயல்படுத்தப்பட்ட இலக்கு பேலோட் இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையைப் பெறுவது போன்ற அதே விளைவைக் கொடுக்க முடியும் எனவே அடுத்ததாக நாம் பார்பது இதுபோன்ற கேஜெட்களை நாம் நூலகத்தில் எவ்வாறு கண்டுபிடிப்பது Libc நூலகத்தின் நிலையான பகுப்பாய்வு மூலம் அதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் எனவே Libc நூலகத்தில் உள்ள அனைத்து கேஜெட்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு கேஜெட் என்பது பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையாகும் இது return இன்ஸ்ட்ருக்ஷன்களுடன் முடிவடைகிறது எனவே இந்த எண்கள் 0x0XC3 இது இந்த return இன்ஸ்ட்ருக்ஷன்களுக்கான ஒப்ட் குறியீடு ஆகும் எனவே நாம் செய்ய வேண்டியது 0x0XC3 என்ற ஒப்ட் குறியீட்டில் முடிவடையும் கேஜெட்களை அடையாளம் காண்பது Libc நூலகத்தை நிலையான முறையில் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கேஜெட்களை நாம் கண்டுபிடிப்போம் Libc நூலகத்தை நிலையான முறையில் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கேஜெட்களை நாம் கண்டுபிடிப்போம் எனவே நூலகத்தை பைனரி மோடில் திறந்து 0x0XC3 இன்ஸ்ட்ருக்ஷன்களைப் பெறும் வரை நூலகத்தை ஒவ்வொரு பைட்டாக ஸ்கேன் செய்யத் தொடங்குகிறோம் எனவே இங்கே எடுத்துக்காட்டுக்கு நாம் இங்கு முதலில் பெறுவது இதுதான் 0x0XC3 இப்போது இந்த 0x0XC3 return இன்ஸ்ட்ருக்ஷன்களுடன் ஒத்துப்போகிறது என்று நாம் கருதுகிறோம் மேலும் இந்த 0xC3 இன்ஸ்ட்ரக்ஷனைக் கண்டறிந்ததும் அதில் இருந்து கேஜெட்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் எனவே இதைச் செய்ய முந்தைய பைட் மதிப்புகளைப் பார்த்து பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் எனவே நாம் ஒரு பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷனை உருவாக்க முடிந்தால் 0xC3 றை ரூட்டாக வைத்து ஒரு மரத்தை உருவாக்கி அந்த ரூட்டின் குழந்தைகளாக அந்த பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன்களையும் உருவாக்குகிறோம் எனவே ஒரு முன் வரையறுக்கப்பட்ட நீளம் "W" அடையும் வரை நாம் பின்னோக்கிச் செல்கிறோம் இது ஒரு வழக்கமான Libc பைலின் கேஜெடில் உள்ள அதிகபட்ச இன்ஸ்ட்ருக்ஷன்கள் இது 1 MB அளவு கொண்டது 15000 க்கும் மேற்பட்ட வெவ்வேறு கேஜெட்களைக் கண்டறிந்தோம் இப்போது நாம் ஒரு பேலோடை உருவாக்க விரும்பும் போதெல்லாம் இந்த 15000 இலிருந்து பொருத்தமான கேஜெட்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதனால் நம் இலக்கு பேலோட் செயல்படுத்தல் அடையப்படுகிறது இப்போது இரண்டு வழிகளில் கேஜெட்களைக் காணலாம் ஒன்று இன்டெண்டெட் என்றும் மற்றொன்று அன்இன்டெண்டெட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த உதாரணத்தின் உதவியை எடுத்து இதைப் பார்ப்போம் Libc பைல்லை ஸ்கேன் செய்யும் போது மேலே உள்ள ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி பைட் மதிப்புகளின் வரிசையைக் கண்டோம் எனவே இந்த பைட் மதிப்புகளை நாம் எவ்வாறு விளக்குகிறோம் என்பதைப் பொறுத்து வெவ்வேறு இன்ஸ்ட்ருக்ஷன்களைப் பெறலாம் ஆகவே F7 இலிருந்து தொடங்கி இந்த பைட் மதிப்புகளை நாம் விளக்கத் தொடங்குவோம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஒரு பயனுள்ள இன்ஸ்ட்ருக்ஷன் F7 C7 07 00 00 00 ஐக் காணலாம் இது ப்ரோசஸரால் test 7 edi மூலமும் மீதமுள்ள பகுதி 0f 95 45 0xC3 மற்ற இன்ஸ்ட்ருக்ஷன் setnzb மூலமும் விளக்கப்படுகிறது இருப்பினும் இது கம்பைலர் செய்ய விரும்பியதாக இருக்கலாம் என்பதைக் காண்கிறோம் எனவே இதை இன்டெண்டெட் இன்ஸ்ட்ருக்ஷன்களாக அழைக்கிறோம் எனவே இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்கள் குறைந்தபட்சம் இந்த இரண்டு இன்ஸ்ட்ருக்ஷன்களும் கேஜெட்டை உருவாக்கவில்லை என்பதை நினைவில் கொள்க இப்போது நாம் பகுப்பாய்வை 1 பைட் மூலம் ஈடுசெய்து F7 இலிருந்து தொடங்குவதற்கு பதிலாக C7 உடன் தொடங்குவதாகக் கூறினால் வேறுபட்ட இன்ஸ்ட்ருக்ஷன்களின் வரிசையை பெறுகிறோம் இப்போது C7 இலிருந்து விளக்கமளிக்கத் தொடங்குவோம் பின்னர் பைட் C7 07 00 00 00 0f ஆகியவற்றின் வரிசை இந்த movl இன்ஸ்ட்ருக்ஷனுக்கு விளக்கமளிக்கிறது அதே நேரத்தில் 95 45 மற்றும் C3 பைட்டுகள் XCHG increment மற்றும் return இன்ஸ்ட்ருக்ஷன்கள் என விளக்கப்படுகின்றன எனவே இது சரியான கேஜெட் என்பதைக் காண்கிறோம் இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்கள் கம்பைலரால் எதிர்பார்க்கக் கூடியவை அல்ல என்றாலும் இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்களை ஒருங்கிணைக்க முடிகிறது எனவே இந்த கேஜெட்டை நாம் இன்ஸ்ட்ருக்ஷன்களை பகுப்பாய்வு செய்யும் இடத்திலிருந்து ஆஃப்செட்டை மாற்றுவதன் மூலம் செய்யலாம் எனவே இந்த வழியில் நாம் பல்வேறு வகையான கேஜெட்களின் மாறுபட்ட தொகுப்பைப் பெறலாம் X86 இயங்குதளங்களுக்கு கேஜெட்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது ஏனென்றால் அதிக எண்ணிக்கையில் இன்ஸ்ட்ருக்ஷன்கள் ஆதரிக்கப்படுகின்றன மறுபுறம் ARM அல்லது RISC V போன்ற RISC ப்ரோசஸர்களைப் பொறுத்தவரை நாம் கண்டுபிடிக்கும் கேஜெட்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு இதனால் X86 போன்ற CISC அடிப்படையிலான ப்ரோசஸர்கள் ஆகும் CISC அடிப்படையிலான ப்ரோசஸர்கள் ROP தாக்குதல்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன பின்னர் ARM அல்லது OpenRISC அல்லது RISC V போன்ற RISC ப்ரோசஸர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே கேஜெட்களின் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எனவே சில டேட்டாகளை ரெஜிஸ்டர் edx ல் நகர்த்த விரும்பும் எளிய ஒன்றுடன் தொடங்குவோம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் ""deadbeef"" ஐ ரெஜிஸ்டர் edx ல் நகர்த்த விரும்புகிறோம் என்று சொல்லலாம் இந்த நோக்கத்திற்காக நாம் பயன்படுத்தும் கேஜெட்டில் pop edx போன்ற இரண்டு இன்ஸ்ட்ருக்ஷன்களும் அதை தொடர்ந்து return இன்ஸ்ட்ருக்ஷனும் உள்ளன இந்த குறிப்பிட்ட கேஜெட் முகவரியைக் கொண்ட ஸ்டாக்கில் உள்ள இடத்தை ஸ்டாக் பாய்ண்ட்டர் சுட்டிக்காட்டுகிறது என்று இப்போது சொல்லலாம் இப்போது பங்க்ஷன் அல்லது செயல்படுத்தப்படும் கேஜெட் return இன்ஸ்ட்ருக்ஷனை இயக்கும் போது இரண்டு விஷயங்கள் நடக்கும் என்று நாம் கூறியுள்ளோம் முதலாவதாக ஸ்டாக் பாய்ண்ட்டர் 0ய ஸ்டாக்கின் உள்ளடக்கங்கள் இந்த விஷயத்தில் கேஜெட் முகவரி இந்த உள்ளடக்கங்கள் ப்ரோக்ராம் கவுண்டருக்கு மாற்றப்பட்டது அதே நேரத்தில் ஸ்டாக் பாய்ண்ட்டர் 4 ஆல் அதிகரிக்கப்படும் மேலும் இது ""deadbeef""அடங்கிய இந்த இடத்தை சுட்டிக்காட்டும் இப்போது ப்ரோக்ராம் கவுண்டர் இந்த குறிப்பிட்ட கேஜெட்டை சுட்டிக்காட்டுவதால் பாப் இன்ஸ்ட்ருக்ஷன் செயல்படுத்தப்படும் இப்போது பாப் இன்ஸ்ட்ருக்ஷன் ஸ்டாக் பாயிண்டரின் தற்போதைய உள்ளடக்கங்களை "deadbeef" எடுத்து இந்த உள்ளடக்கங்களை ஒரே நேரத்தில் edx ரெஜிஸ்டரில் ஏற்றும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் 4 பைட்டுகளால் அதிகரிக்கப்படுகிறது ஆகையால் திரும்பும் நேரத்தில் ஸ்டாக் பாய்ண்ட்டர் "deadbeef" இருப்பிடத்திற்கு 4 பைட்டுகள் மேலே சுட்டிக்காட்டுகிறது G1 மற்றும் G2 ஆகிய இரண்டு கேஜெட்களைப் பயன்படுத்தி தன்னிச்சையான டேட்டா வை eax ரெஜிஸ்டரில் ஏற்ற விரும்பும் மற்றொரு உதாரணத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம் கேஜெட் G1 pop edx க்கு முந்தையதைப் போன்றது அதை தொடர்ந்து return உள்ளது அதே போல் கேஜெட் G2 இந்த இன்ஸ்ட்ருக்ஷனை கொண்டுள்ளது அங்கு மெமரியின் உள்ளடக்கங்கள் edx 64 பைட்டுகளின் உள்ளடக்கங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இடம் eax ரெஜிஸ்டரில் நகர்த்தப்படுகிறது எனவே இந்த இரண்டு கேஜெட்களையும் எவ்வாறு ஒன்றாக இணைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இதன்மூலம் தன்னிச்சையான டேட்டா வை eax ரெஜிஸ்டரில் பெற முடியும் எனவே ஸ்டாக் இதுபோன்றதாக இருக்கும் முதல் கேஜெட் G1 இல் இந்த pop இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளது அதைத் தொடர்ந்து return இரண்டாவது கேஜெட் G 2 க்கு ஒரு mov இன்ஸ்ட்ருக்ஷனும் பின்னர் return னும் உள்ளது mov இன்ஸ்ட்ருக்ஷனை edx ரெஜிஸ்டர் 64 பைட்டுகளின் உள்ளடக்கங்களை eax ரெஜிஸ்டரில் நகர்த்துகிறது eax ரெஜிஸ்டரில் தன்னிச்சையான டேட்டாவை ஏற்ற விரும்பும் இடத்தில் இதை அடைய நாம் ஸ்டாக்குகளை உருவாக்க வேண்டும் இது இதை போல் காட்சி அளிக்கும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட முகவரி 64 பைட்டுகளில் நாம் தேவையான டேட்டாகளை eax ரெஜிஸ்டரில் வைக்கிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் கேஜெட்களை ஏற்பாடு செய்கிறோம் ஸ்டாக் பாய்ண்ட்டர் ஆரம்பத்தில் G 1 ஐ சுட்டிக்காட்டுகிறது பின்னர் நம்மிடம் இங்கே இந்த முகவரி உள்ளது மற்றும் பின்னர் கேஜெட் 2 உள்ளது எனவே நம் பணியை அடைய இந்த இரண்டு கேஜெட்களும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் G 1 ஸ்டாக் பாய்ண்ட்டரை இயக்கும் போது இதை சுட்டிக்காட்டும் வகையில் அதிகரிக்கப்படுகிறது மற்றும் pop செயல்படுத்தப்பட்ட பிறகு edx ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்கள் முகவரியாக இருக்கும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் G 2 ஐ சுட்டிக்காட்டுகிறது கேஜெட் G2 இயக்கும் போது அது முக்கியமான முகவரியான edx ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை எடுத்துக்கொள்கிறது இதில் 64 பைட்டுகளைச் சேர்க்கப்படுகிறது இந்த இடத்தின் உள்ளடக்கங்கள் "deadbeef" பின்னர் eax ரெஜிஸ்டரில் ஏற்றப்படும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் திரும்பும் நேரத்தில் இங்கே பின்வருமாறு சுட்டிக்காட்டுகிறது இப்போது eax ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவை ஸ்டாக்கில் ஏதேனும் ஒரு இடத்தில் சேமிப்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் முழு Libc யும் பாகுபடுத்திய பின் நமக்கு இரண்டு கேஜெடுகள் கிடைத்தன அவை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் கேஜெட் முன்பு நாம் பார்த்ததைப் போன்றது pop பையும் return இன்ஸ்ட்ருக்ஷனையும் கொண்டுள்ளது அதே போல் இரண்டாவது கேஜெட்டில் ஒரு mov இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளது அங்கு eax ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்கள் edx 24 இடத்திற்கு நகர்த்தப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட சேமிப்பை அடைவதற்கு ஸ்டாக்கை பின்வருமாறு அடுக்கி வைக்கிறோம் எனவே நம்மிடம் கேஜெட் முகவரி 1 ஐத் தொடர்ந்து 0 பின்னர் கேஜெட் முகவரி 2 இப்போது இந்த இரண்டு கேஜெட்களும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே ஸ்டாக் பாய்ண்ட்டர் கேஜெட் முகவரி 1 ஐ சுட்டிக்காட்டும்போது இந்த கேஜெட் செயல்படுத்தப்படும் மற்றும் இது குறிப்பிட்ட நேரம் ஸ்டாக் பாய்ண்ட்டர் இந்த இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகிறது எனவே edx 0 மதிப்புடன் ஏற்றப்படுகிறது மேலும் pop பின் போது கேஜெட் முகவரி 2 ஐ சுட்டிக்காட்ட ஸ்டாக் பாய்ண்ட்டர் அதிகரிக்கப்படுகிறது இப்போது G2 செயல்படுத்தப்படும்போது 0 24 பைட்டுகள் கொண்ட edx ன் உள்ளடக்கங்கள் இங்கே முடிந்துவிடும் G2 செயல்படுத்தப்படும்போது eax ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்கள் edx 24 பைட்டுகளால் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்தில் சேமிக்கப்படும் இந்த G 1 செயல்படுத்தப்படுவதால் இப்போது edx 0 மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே eax ன் உள்ளடக்கங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் பின்வருமாறு சேமிக்கப்படும் இப்போது கூடுதலாக ஒரு கேஜெட்டின் மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் முழு Libc பைல்லையும் பாகுபடுத்திய பின் இங்கே கிடைத்ததைப் போலவே நாம் கண்டறிந்த சிறந்த கேஜெட் உள்ளது எனவே இந்த கேஜெட் என்ன செய்ய விரும்புகிறது என்றால் அது edx ரெஜிஸ்டரில் சுட்டிக்காட்டப்பட்ட மெமரி லொகேஷனின் உள்ளடக்கங்களை எடுத்து அந்த உள்ளடக்கங்களை eax ரெஜிஸ்டரில் சேர்க்கிறது இருப்பினும் இந்த கேஜெட்டில் கூடுதல் push edi இன்ஸ்ட்ருக்ஷனும் உள்ளது இந்த புஷ் இன்ஸ்ட்ருக்ஷன் உள்ளதா முக்கியமாக Libc பைல் மூலம் பாகுபடுத்திய பின் இது நம்மிடம் இருந்த ஒரே கேஜெடாகும் ஏனெனில் இந்த கூடுதல் push இன்ஸ்ட்ருக்ஷனின் காரணமாக இது நமக்கு கூடுதல் விஷயங்களை அளிக்கிறது இப்போது இந்த புஷ் இன்ஸ்ட்ருக்ஷன் நமக்கு விஷயங்களை மிகவும் கடினமாக்கும் எப்படி என்று பார்ப்போம் இப்போது நாம் நம்முடைய ஸ்டாக்கை இதுபோன்று ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் நம்மிடம் GadgetAddr உள்ளது இது இந்த சேர்க்கும் விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறது பின்னர் நம்மிடம் ஒரு கேஜெட் முகவரி 2 உள்ளது இது வேறு சில கேஜெட்டை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட கேஜெட் இயங்கும்போது நாம் விரும்பியபடி இங்கே சுட்டிக்காட்டும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளது edx ரெஜிஸ்டரில் சேர்க்க eax ரெஜிஸ்டரில் சுட்டிக்காட்டும் மெமரி லொகேஷனின் உள்ளடக்கங்கள் உள்ளன துரதிர்ஷ்டவசமாக புஷ் இன்ஸ்ட்ருக்ஷன் இப்போது இந்த கேஜெட் முகவரி 2 இன் உள்ளடக்கங்களை ஸ்டாக்கில் மாற்றியமைக்கிறது ஏனெனில் நமக்கு ஒரு புஷ் இன்ஸ்ட்ருக்ஷன் இருக்கும்போது அது இரண்டு விஷயங்களைச் செய்கிறது இது ஸ்டாக் பாய்ண்ட்டருடன் தொடர்புடைய ஸ்டாக்கில் ரெஜிஸ்டரின் உள்ளடக்கங்களை எழுதுகிறது மற்றும் ஸ்டாக் பாய்ண்ட்டரை 4 பைட்டுகளால் அதிகரிக்கிறது எனவே இப்போது கூடுதல் கூட்டல் கேஜெட் சரியாக வேலை செய்துள்ள நிலையில் ஸ்டாக்கில் இருக்கும் G 2 இயங்காது ஏனெனில் அது சிதைந்துள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலைச் சரிசெய்ய ஒரு வழி தேவை எனவே இதைச் செய்வதற்கான ஒரு வழி Gadget Ret எனப்படும் மற்றொரு கேஜெட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இது 0xC3 கொண்ட கேஜெட்டை சுட்டிக்காட்டுகிறது எனவே 0xC3 என்பது return இன்ஸ்ட்ருக்ஷனுக்கு ஒத்திருக்கிறது இப்போது ROP world return இன்ஸ்ட்ருக்ஷன் nop இன்ஸ்ட்ருக்ஷனுக்கு ஒத்ததாக இருக்கிறது இது ஸ்டாக் பாய்ண்ட்டரை அதிகரிப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யாது எனவே இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஆரம்பத்தில் G 1 ஐ சுட்டிக்காட்டும் ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளது எனவே இந்த கேஜெட்டை நாம் வைத்திருக்கிறோம் இது முக்கியமாக ஸ்டாக்கின் உள்ளடக்கங்களை edi ரெஜிஸ்டரில் pop செய்கிறது எனவே ஸ்டாக் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட கேஜெட் ரிட்டர்னின் அட்ரஸ் edi ரெஜிஸ்டரில் ஏற்றப்படுகிறது அதே நேரத்தில் pop இந்த இடத்தை சுட்டிக்காட்டுவதற்கு ஸ்டாக் பாய்ண்ட்டரை அதிகரிக்கும் என்பது நமக்குத் தெரியும் இப்போது இந்த இடத்தில் நம்மிடம் கேஜெட் முகவரி 2 உள்ளது இது நாம் விரும்பியபடி கூடுதலாகவும் edx ரெஜிஸ்டரில் eax சுட்டிக்காட்டிய நினைவகமாகவும் உள்ளது இப்போது புஷ் இன்ஸ்ட்ருக்ஷன் edi யின் உள்ளடக்கங்களை ஸ்டாக்கிற்குள் தள்ளும் முந்தைய கேஜெட்டின் காரணமாக நாம் செய்த edi யின் உள்ளடக்கங்களில் இந்த கேஜெட் திரும்புதல் உள்ளது இந்த கேஜெட் திரும்புதல் அடிப்படையில் இந்த கேஜெட் ஒரு திரும்புதலைக் குறிக்கிறது கேஜெட் முகவரி 3 ஐ சுட்டிக்காட்ட ஸ்டாக் பாய்ண்ட்டரை அதிகரிக்கிறது எனவே இந்த வழியில் நாம் சிக்கலைச் சுற்றி வேலை செய்ய முடிந்தது என்பதைக் காண்கிறோம் அங்கு நாம் கண்டறிந்த add கேஜெட்டில் இந்த கூடுதல் புஷ் உள்ளது ROP இல் நிபந்தனையற்ற கிளைகளை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கும் மற்றொரு உதாரணத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம் ROP இல் நிபந்தனையற்ற கிளைகள் மூலம் என்ன சொல்கிறோம் என்றால் ஸ்டாக் பாய்ண்ட்டரை அதன் தொடர்ச்சியான அதிகரிப்புகளிலிருந்து மாற்ற விரும்புகிறோம் இதனால் கேஜெட்களை சில தன்னிச்சையான வரிசையில் செயல்படுத்த முடியும் அதே கேஜெட்டை ஒரு வளையத்தில் எவ்வாறு மீண்டும் மீண்டும் செயல்படுத்த முடியும் என்பதைக் காண்பிப்பதன் மூலம் இதை நிரூபிப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்கிறோம் இது pop இன்ஸ்ட்ருக்ஷனை உள்ளடக்கிய ஒரு கேஜெட் இது ஸ்டாக் பாய்ண்ட்டருக்கு ஒரு pop ஆகும் அதைத் தொடர்ந்து return உள்ளது இந்த குறிப்பிட்ட கேஜெட் எப்போது இயங்குகிறது என்பது நமக்குத் தெரியும் இங்கே ஸ்டாக் பாய்ண்ட்டர் உள்ளது இந்த இருப்பிடம் A என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அதே இருப்பிடம் A இந்த மெமரி லொகேஷனில் இருப்பதாகவும் கருதுகிறோம் எனவே இந்த pop இன்ஸ்ட்ருக்ஷன் என்னவென்றால் இந்த வழக்கில் A இல் ஸ்டாக் பாய்ண்ட்டர் சுட்டிக்காட்டிய இருப்பிடத்தின் உள்ளடக்கங்களை அது வெளிப்படுத்துகிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட உள்ளடக்கங்களை ஸ்டாக் பாய்ண்ட்டரில் சேமிக்கிறது எனவே ஸ்டாக் பாய்ண்ட்டர் பின்னர் இந்த A இடத்திற்கு மீட்டமைக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட கேஜெட்டை மீண்டும் இயக்குகிறது எனவே இந்த வழியில் ஸ்டாக் பாய்ண்ட்டர் எல்லையற்ற வளையத்தில் இந்த இரண்டு இடத்திற்கும் இடையில் நகர்ந்து கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே ROP திட்டங்களில் சுழல்களை உருவாக்க நிபந்தனையற்ற கிளைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இந்த வழியில் காண்பிக்கிறோம் இதேபோல் நிபந்தனைக் கிளைகளையும் ROP இல் செயல்படுத்தலாம் இருப்பினும் நுட்பங்கள் அதிகம் ஈடுபட்டுள்ளன எனவே இவை நாம் உருவாக்கிய கேஜெட்களின் சில எடுத்துக்காட்டுகள் உண்மையில் இணையத்தில் ஏராளமான கருவிகள் உள்ளன அவை ROP கேஜெட்களை உருவாக்க பயன்படுத்தலாம் எனவே நாம் பயன்படுத்திய சில பிரபலமான கருவிகள் இந்த ROP கேஜெட் மற்றும் ராப்பர் ஆகும் எனவே இரண்டும் இந்த இடங்களில் கிடைக்கின்றன எனவே ஜொனாதன் சல்வான் எழுதிய இந்த ROP கேஜெட்டை நாம் தனிப்பட்ட முறையில் சரிபார்த்துள்ளோம் அது ஒரு ELF ஆப்ஜெக்ட் என வழங்கப்பட்ட எந்தவொரு ஆப்ஜெக்ட் பைல்லிலும் வேலை செய்கிறது அது குறிப்பிட்ட நூலகத்திலிருந்து உருவாக்கக்கூடிய அனைத்து கேஜெட்களையும் வெளியிடும் எனவே நாம் உருவாக்கிய வெவ்வேறு கேஜெட்களின் எடுத்துக்காட்டுகள் இவை உண்மையில் ROP ப்ரோக்ராம்கள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் இருப்பினும் சில வேறுபட்ட ப்ரோக்ராம் செயல்பாடுகளுடன் அடைய முடியும் உண்மையில் x 86 சிஸ்டம் ROP ப்ரோக்ராம்கள் டூரிங் கம்ப்ளீட் என்றும் எந்த ப்ரோக்ராமையும் செயல்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது RISC அடிப்படையிலான ப்ரோசஸர்களை ARM போன்ற ROP அடிப்படையிலான ப்ரோக்ராம்களை செயல்படுத்துவது மிகவும் கடினம் இன்டர்நெட்டில் இந்த ROP ப்ரோக்ராம்களை உருவாக்க உதவும் பல கருவிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக இந்த வலைத்தளங்களில் இருக்கும் ROP கேஜெட் மற்றும் ராப்பர் கருவி ஆப்ஜெக்ட் பைல்களை பகுப்பாய்வு செய்ய மற்றும் இந்த ஆப்ஜெக்ட் பைல்களில் உள்ள அனைத்து ROP கேஜெட்களையும் அச்சிட பயன்படுத்தலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்திற்கான கிதுப் ரெப்போவில் நாம் சில ROP எடுத்துக்காட்டுகளைச் சேர்த்து ROP கேஜெட்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை நிரூபிக்கவும் எடுத்துக்காட்டாக ஒரு எண்ணின் பாக்டோரியல் கண்டுபிடிப்பதை போன்ற சிறிய ப்ரோக்ராம்களை எழுதலாம்